எல்லோருக்கும் வணக்கம் கடந்த சொற்பொழிவில் ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் மின்மறுப்பு பொருத்தம் ஆகியவற்றை ஆரம்பித்தோம் எனவே கடந்த சொற்பொழிவில் நாம் கண்டதைப் பற்றிய மிக விரைவான கண்ணோட்டத்தைக் காண்போம் எனவே எங்களுக்கு இருந்தது உண்மையில் உள்ளீட்டு மின்மறுப்பு பற்றி விவாதிக்கத் தொடங்கியது இது ஒரு சிக்கலான எண் மற்றும் அங்கிருந்து பிரதிபலிப்பு குணகம் VSWR மற்றும் போன்ற வேறு சில அளவுகளையும் நாங்கள் உண்மையில் வரையறுத்துள்ளோம் பிரதிபலித்த சக்தி மற்றும் சுமை மின்மறுப்பு பொருந்தவில்லை என்றால் நாங்கள் பார்த்தோம் சிறப்பியல்பு மின்மறுப்பு பின்னர் சக்தி பிரதிபலிப்பானது 0 அல்ல ஆனால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது வெறுமனே சக்தி பிரதிபலிப்பானது 0 க்கு சமமாகவோ அல்லது முடிந்தவரை குறைவாகவோ இருக்க விரும்புகிறோம் நாங்கள் இரண்டு வழக்குகளைப் பார்த்தோம் ஒன்று ஒற்றை பிரிவு கால் அலை மின்மாற்றி பின்னர் நாங்கள் இரட்டை பிரிவு கால் அலை மின்மாற்றி பார்த்தோம் அதன்பிறகு அதிர்வெண் பதிலைக் கண்டோம் ஒரு கால் அலை மின்மாற்றி நாங்கள் அதைக் கண்டோம் இரண்டு கால் அலை மின்மாற்றியுடன் ஒப்பிடும்போது அலைவரிசை குறைவாக உள்ளது ஒரு பெரிய அலைவரிசை உள்ளது மற்றும் நாம் அதிக எண்ணிக்கையிலான பிரிவுகளைப் பயன்படுத்தினால் நாம் இன்னும் பரந்த அலைவரிசை அளவைப் பெறலாம் மற்றும் நீங்கள் குறுகலான வரி அல்லது அதிவேகமாக தட்டப்பட்ட வரியைப் பயன்படுத்தலாம் என்பதையும் இது குறிப்பிடுகிறது மிகப் பெரிய அலைவரிசையை உணரவும் பின்னர் நாங்கள் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பார்த்தோம் ஸ்மித் விளக்கப்படத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தோம் எனவே இந்த குறிப்பிட்டவர்களால் உள்ளீட்டு மின்மறுப்பு வழங்கப்படும் உதாரணத்தை நாங்கள் வெளிப்பாட்டை எடுத்துள்ளோம் எனவே இரண்டு முறையைப் பயன்படுத்தி கணக்கீட்டைச் செய்தோம் ஒன்று கணக்கீடு முறை எனவே இந்த ZA மற்றும் Z0 இன் 50Ω இலிருந்து இதன் பிரதிபலிப்பு குணகத்தை 9reflection coefficient கணக்கிட்டுள்ளோம் அதன் மதிப்பு 3 55 VSWR இப்போது ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி வரைகலை முறையைப் பயன்படுத்தி இதைச் செய்யலாம் அதனால் அந்த வழக்கின் முதல் படி நாம் இயல்பாக்குதல் மதிப்பைப் பெறுவதாகும் எனவே நீங்கள் இயல்பாக்கம் மதிப்பை பெறுவீர்கள் எனவே ZA Z0 இது இந்த மதிப்பு மற்றும் ஸ்மித் விளக்கப்படத்தில் இதை எவ்வாறு சதி செய்வது நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் ஸ்மித் விளக்கப்படத்தில் 0 4 பின்னர் நீங்கள் நிலையான எதிர்ப்பு வட்டத்துடன் நகர்ந்து புள்ளி மதிப்பு j 0 6 ஆக இருக்கும் இது இங்கே மற்றும் பின் எதிர்வினை வளைவுக்கு ஒத்திருக்கிறது இந்த புள்ளியை நிறுத்தி இந்த குறிப்பிட்ட புள்ளியை இங்கிருந்து இங்கிருந்து ஆரம் மதிப்பாக எடுத்து வட்டம் வரையவும் எனவே வட்டம் வலதுபுறத்தில் உண்மையான அச்சை வெட்டிய இடமெல்லாம் வட்டத்தை வரைந்தவுடன் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பக்கத்திலும் ஒரு உண்மையான அச்சு புள்ளி உள்ளது ஆனால் இந்த மதிப்பு 1 க்கும் குறைவாக இருக்கும் எங்களுக்குத் தெரியும் VSWR எப்போதும் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இது VSWR மதிப்பையும் பிரதிபலிப்பையும் தருகிறது குணக அளவு உண்மையில் இரண்டு வழிகளில் காணப்படுகிறது ஒன்று நீங்கள் உண்மையில் இந்த கோட்டை வரைய வேண்டும் இங்கே மற்றும் பின்னர் இங்கிருந்து வரைய கோடு மற்றும் இந்த கிடைமட்ட அச்சைப் பாருங்கள் எனவே எங்கிருந்தாலும் இங்கே வெட்டுக்கள் உடனடியாக நமக்கு பிரதிபலிப்பு குணக மதிப்பைக் கொடுக்கும் இது வீச்சு மற்றும் கோணத்தை அளவிட முடியும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இந்த வரியை இங்கே நீட்டித்து இந்த கோணத்தை அளவிடலாம் அந்த கோணம் உண்மையில் பிரதிபலிப்பு குணக கோணமாக இருக்கும் இப்போது அளவும் இருக்கலாம் சற்று வித்தியாசமாக அளவிடப்படுகிறது நீங்கள் கணக்கீடு செய்யலாம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அளவிடுகிறீர்கள் இங்கிருந்து இங்கிருந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மதிப்பு என்ன நீங்கள் இந்த மதிப்பை அளவிடுகிறீர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இதன் விகிதம் இங்கே இந்த மதிப்பால் வகுக்கப்படுகிறது அது பிரதிபலிப்பின் குணகம் மதிப்பைக் கொடுக்கும் எனவே நீங்கள் செங்குத்து கோட்டை வரையலாம் அதை இங்கிருந்து படிக்கலாம் அல்லது இந்த மதிப்பை அளவிடலாம் இந்த மதிப்பை அளவிட விகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இரண்டு வழிகளிலும் நீங்கள் பிரதிபலிப்பு குணகத்தைக் காணலாம் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே சுமை மின்மறுப்பு என வழங்கப்படும் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே 50 j 100 Ω மற்றும் விரும்பிய 50Ω ஆகும் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் இந்த குறிப்பிட்ட புள்ளியை இங்கே கண்டுபிடிக்கவும் எனவே நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது நாங்கள் உண்மையில் செய்கிறோம் இயல்பாக்குதல் எனவே நீங்கள் இந்த முழு விஷயத்தையும் 50 ஆல் வகுக்கிறீர்கள் இது சிறப்பியல்பு மின்மறுப்பு அது எனக்கு 5050 1 மற்றும் 100 50 2 கொடுக்கும் எனவே 1 j 2 அதை எப்படி செய்வது நான் உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்மித் விளக்கப்படங்களைக் காட்டியுள்ளேன் உங்களுக்குக் கிடைப்பதைப் பொறுத்து உங்களுக்குத் தெரியும் ஆனால் இங்கே இது ஒப்பீட்டளவில் சிறந்தது புள்ளிகளைக் கண்டறிவதால் அதைப் பார்க்க அதிக எண்ணிக்கையிலான வட்டங்கள் இருப்பதால் உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இங்கே பார்ப்போம் நீங்கள் 1 ஐக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே 1 ஏ மைய புள்ளியாக இருக்கும் பின்னர் எங்களிடம் உள்ளது ஒரு கூட்டல் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் மேலே உள்ள திசையில் நகர்கிறீர்கள் அங்கே ஒரு இடத்தில் நிறுத்துகிறீர்கள் இந்த வளைவு j 2 உடன் ஒத்துள்ளது எனவே இது நீங்கள் நிறுத்தும் இடமாக இருக்கும் பின்னர் இந்த புள்ளியை இந்த குறிப்பிட்டவற்றுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரம் வட்டத்தை வரையவும் நீங்கள் வட்டத்தை வரைந்தவுடன் இந்த புள்ளி எங்கு வெட்டப்பட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த விருப்பத்தை நீங்கள் கண்டால் பிரதிபலிப்பு குணகத்திலிருந்து செங்குத்து கோட்டை இங்கே வைத்திருக்கிறேன் 0 71 என்ற பிரதிபலிப்பு குணக மதிப்பை எனக்குக் கொடுங்கள் எனவே நீங்கள் இங்கே காணலாம் பிரதிபலிப்பு குணகம் 0 71 ஆனால் அது வெட்டப்பட்ட புள்ளி இந்த மதிப்பு 5 8 க்கு ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் எனவே VSWR மதிப்பு 5 இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் செய்யும் கோணத்தை அளவிட நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவிட கோணம் சரி எனவே இதுவும் இதுவும் ஒன்று எனவே இந்த கோணம் 45º கோணத்தைத் தவிர வேறில்லை எனவே இந்த ZL உடன் தொடர்புடையது இவை பிரதிபலிப்பு குணகம் மற்றும் VSWR இன் மதிப்புகள் நிச்சயமாக சமன்பாடுகளையும் பயன்படுத்தி இந்த கணக்கீட்டை நீங்கள் செய்யலாம் பிரதிபலிப்பு குணகம் Γ ZL Z0 மற்றும் அந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி நீங்கள் பெறும் அதே பதிலாக இது இருக்கும் எனவே இப்போது மின்மறுப்பு பொருத்தத்தைப் பார்ப்போம் மின்மறுப்பு பொருத்தம் ஏன் முக்கியமானது என்ன நீங்கள் மின்மறுப்பு பொருத்தத்தை செய்யாவிட்டால் உண்மையில் நடக்கும் அல்லது நீங்கள் நஷ்டம் செய்தால் என்ன நடக்கும் மின்மறுப்பு பொருத்தமா எனவே ZL க்கு 10 j 10 Ω by மற்றும் என்ன கொடுக்கப்படுகிறது என்று ஒரு வழக்கை எடுத்துக் கொள்வோம் எங்களுக்கு வேண்டும் மின்மறுப்பு 50 Ω ஆக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே நம்மிடம் இருப்பதைப் பார்ப்போம் இது என்று சொல்வோம் பெருக்கி எனவே அந்த பெருக்கி உண்மையில் 50 Ω இன் வெளியீட்டு மின்மறுப்பைக் கொண்டுள்ளது எனவே சுமைக்கு அதிகபட்ச பரிமாற்றத்திற்கு சுமை மின்மறுப்பு 50 Ω க்கு சமமாக இருப்பது நல்லது நன்றாக ஆனால் சுமை மின்மறுப்பு 50 Ω அல்ல ஆனால் அந்த மின்மறுப்பைப் பார்ப்பதை நாங்கள் விரும்புகிறோம் இங்கிருந்து 50 Ω இருக்க வேண்டும் இப்போது ஒரு தீர்வு இது நான் ஏற்கனவே இங்கே எழுதியுள்ளேன் இது ஒரு மோசமான தீர்வு ஆனால் தீர்வு ஒன்றைப் பார்ப்போம் இது 10 j 10 Ω எனவே நாங்கள் எதையாவது சேர்க்கிறோம் தொடர் இது j 10 Ω எனவே j 10 j 10 Ω ஆனது 0 ஆக மாறும் எனவே எதிர்வினை பகுதி 0 ஆக மாறும் இது 10 Ω ஆகும் நாங்கள் 40 Ω சேர்க்கிறோம் எனவே அது இங்கே 50 Ω ஆக மாறும் இப்போது இது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வாக இருக்காது ஏனெனில் சக்தி உறிஞ்சப்படும் இந்த குறிப்பிட்ட எதிர்ப்பில் எனவே இது ஒரு நல்ல வழி அல்ல சரி எனவே நாம் பொதுவாக என்ன செய்வது இழப்பற்ற மின்மறுப்பு பொருந்தக்கூடிய பிணையத்தை வடிவமைக்க விரும்புகிறோம் மற்றும் இழப்பற்றவை என்ன மின்மறுப்பு பொருந்தும் நெட்வொர்க்குகள் சரி நாம் தூண்டிகள் மற்றும் மின்தேக்கியைப் பயன்படுத்தலாம் இப்போது நிச்சயமாக தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகளும் சிறிய இழப்புகளைக் கொண்டுள்ளன உண்மையில் நீங்கள் அதை அறிந்திருக்கலாம் தூண்டல் பொதுவாக தொடர் மின்தடை மற்றும் தொடர் தூண்டியால் குறிக்கப்படுகிறது நிச்சயமாக தொடர் மின்தடையங்களின் மதிப்பு பொதுவாக மிகச் சிறியது இது 0 1 Ω முதல் 0 5 Ω வரை இருக்கலாம் ஆனால் அது முடியும் மிகக்குறைவாக இருங்கள் அனைத்து மின்தேக்கிகளும் பொதுவாக ஒரு இணை மின்தடையால் குறிக்கப்படுகின்றன ஆனால் பொதுவாக பேசும் அந்த இணையான மின்தடையின் மதிப்பு பொதுவாக 10 KΩ ஐ விட அதிகமாக இருக்கும் அல்லது 100 KΩ சரி எனவே மீண்டும் இணை மின்தடையத்தை புறக்கணிக்க முடியும் எனவே அவர்களின் பெரும்பாலான நேர தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகள் ஒப்பீட்டளவில் இழப்பற்றவை எனவே இழப்பற்ற மின்மறுப்பை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு பொருந்தும் இதனால் அதிகபட்ச மின் பரிமாற்றம் இங்கிருந்து இங்கே நடைபெறும் எனவே நாங்கள் அதே பிரச்சினையை எடுக்கப் போகிறோம் எனவே ZL 10 j 10 Ω ஆக வழங்கப்பட்டது நாங்கள் செய்வோம் Z0 50 Ω வைத்திருக்க விரும்புகிறீர்கள் அல்லது உள்ளீட்டு மின்மறுப்பு 50 Ω ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் எனவே பார்ப்போம் இந்த ஸ்மித் விளக்கப்படம் சரியான இழப்பற்ற மின்மறுப்பு பொருத்தத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் எனவே மீண்டும் செல்லலாம் படி படியாக எனவே முதல் படி 50 Ω உடன் இயல்பாக்குவது Z0 ஆகும் இப்போது எல்லா நேரத்திலும் நாங்கள் 50 Ω உடன் இயல்பாக்க வேண்டியதில்லை எனவே தயவுசெய்து என்ன இருக்கிறது என்பதைப் படியுங்கள் Z0 100 Ω எனில் நீங்கள் 100 உடன் இயல்பாக்க வேண்டும் Z0 70 Ω எனக் கருதினால் நீங்கள் 70 Ω உடன் இயல்பாக்குகிறீர்கள் எனவே வரையறுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் இப்போது 10 50 0 2 j 0 2 மற்றும் Z0 இப்போது இதற்கு சமமாக 5050 இயல்பாக்குகிறது எனவே இப்போது இதைக் கண்டுபிடிப்போம் ஸ்மித் விளக்கப்படத்தில் குறிப்பிட்ட புள்ளி மற்றும் மின்மறுப்பு பொருத்தத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி கருத்து எனவே ZL 0 2 எனவே நாம் எப்படி செய்வது முதலில் உண்மையான பகுதியை 0 2 கண்டுபிடிக்கவும் ஸ்மித் விளக்கப்படத்தில் எனவே இது 0 இது 1 முடிவிலி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இங்கிருந்து நீங்கள் 0 2 ஐக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே அது முதல் படி அது பிளஸ் என்பதால் நாங்கள் பிளஸ் செல்வோம் நாங்கள் இங்கே மேலே செல்லும் இது எதிர்வினை 0 எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாங்கள் நிறுத்துகிறோம் நாங்கள் இங்கே ஒரு பெயரிடலைக் கொடுத்தது இது நீங்கள் இங்கே காணக்கூடியபடி zL ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே இது ஒரு படி ஸ்மித் விளக்கப்படத்தில் zL ஐக் கண்டறியவும் இப்போது நாங்கள் என்ன செய்வது நாம் உண்மையில் மற்றொரு வட்டத்தை வரைகிறோம் எனவே உங்களால் முடியும் இந்த வட்டம் இங்கே உள்ளது என்று பாருங்கள் இது r 1 வட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் போன்ற மற்றொரு வட்டத்தை வரையலாம் இது புள்ளியிடப்பட்ட வரிசையில் காட்டப்பட்டுள்ளது பல ஸ்மித் விளக்கப்படங்களில் இந்த புள்ளியிடப்பட்ட வரி இல்லை எனவே அதை நீங்களே வரைய வேண்டும் மற்றும் பல a நீங்கள் இதை எப்படி வரைய வேண்டும் என்று மக்கள் கேட்கும் நேரங்களில் இது எளிது இதுதான் நீங்கள் விட்டம் என்று சொல்ல முடியும் எனவே நீங்கள் இதன் மைய புள்ளியை எடுத்து பின்னர் இங்கிருந்து சென்று மைய புள்ளியை எடுத்து வரையவும் இங்கே வட்டம் எனவே இந்த வட்டம் தான் நாம் g 1 வட்டம் என்று பெயரிடுகிறோம் சரி இப்போது நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் இப்போது மின்மறுப்பின் அடிப்படையில் உள்ளது ஏனெனில் நாங்கள் மின்மறுப்பைத் திட்டமிட்டுள்ளோம் நாங்கள் செய்வோம் மின்மறுப்பு மற்றும் ஒப்புதல் எவ்வாறு பரிமாறிக்கொள்ள முடியும் என்பதையும் உண்மையில் உங்களுக்குக் காண்பிக்கும் எனவே முதலில் zL ஐக் கண்டறியவும் இப்போது நாங்கள் நிலையான r வட்டத்துடன் செல்கிறோம் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது நிலையான r வட்டத்துடன் நகரவும் எனவே நீங்கள் நிலையான r வட்டத்துடன் நகர்ந்தால் என்ன ஆகும் அந்த அதாவது எதிர்ப்பு மதிப்பு மாறவில்லை மாறிவரும் ஒரே விஷயம் எதிர்வினை மதிப்பு அதனால் நீங்கள் இங்கிருந்து நகருங்கள் இந்த புள்ளியிடப்பட்ட வரி இருக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள் எனவே நீங்கள் இதை நிறுத்துங்கள் குறிப்பிட்ட புள்ளி இந்த புள்ளியை z1 என நியமிக்கவும் எனவே இந்த z1 க்கு உண்மையான பகுதி சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் வேறு மதிப்பைப் பெறுகிறீர்கள் என்றால் முந்தைய உண்மையான மதிப்பாக அதாவது நீங்கள் ஒரு ஆக்கப்பட்டீர்கள் தவறு நீங்கள் நிலையான எதிர்ப்பு வட்டத்துடன் நகரவில்லை எனவே நீங்கள் இங்கிருந்து நிலையான எதிர்ப்பு வட்டத்தை நகர்த்த வேண்டும் இது புள்ளியிடப்பட்ட இடத்தில் நிறுத்தவும் வரி உள்ளது சில நிமிடங்களுக்குப் பிறகு நாங்கள் ஏன் இங்கே நிறுத்துகிறோம் என்பதற்கான காரணத்தையும் நான் உங்களுக்குச் சொல்வேன் எனவே படிக்கவும் மதிப்பு எனவே இந்த மதிப்பு 0 4 ஆகும் எனவே இது நிலையான எதிர்ப்பு வட்டத்துடன் செல்லும் படி புள்ளி z1 ஐ வெட்டும் g 1 வட்டம் இது புள்ளியிடப்பட்ட கோடு இப்போது இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நீ என்ன செய்கிறாய் நீங்கள் இங்கிருந்து ஒரு குறுக்காக எதிர் புள்ளிக்கு செல்கிறீர்கள் எனவே நீங்கள் நகர்த்த வேண்டும் ஒரு அளவை எடுக்க வேண்டும் இங்கிருந்து மையத்தை கடந்து செல்லும் கோட்டை வரையவும் நீங்கள் இங்கே கோடு வரைகிறீர்கள் இந்த வரி நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட வட்டத்தை இங்கே வெட்டும் அது இல்லை என்றால் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் வெட்டுதல் மற்றும் நீங்கள் வட்டத்தை சரியாக வரையவில்லை அல்லது உங்களிடம் உள்ளது மையத்தின் வழியாக கோட்டை சரியாக வரையவில்லை எனவே இங்கிருந்து அடிப்படையில் இப்போது z1 என்ன y1 ஆகிறது எனவே இது உண்மையில் 1 z ஐ வெறுமனே பெறக்கூடிய மிக எளிய வழியாகும் எதிர் விஷயத்தில் நகரும் எனவே மின்மறுப்பு மதிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்க்கை மதிப்பைப் பெறலாம் இப்போது இதிலிருந்து குறிப்பிட்ட புள்ளி இந்த வட்டத்தில் உள்ளது இந்த புள்ளி எப்போதும் ஒரு உண்மையான மதிப்பு 1 ஆக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்போது இது y சரி இது z இது y க்கு நேர்மாறாக நகர்ந்துள்ளது எனவே இப்போது 1 க்கு சமமான முதல் உண்மையான பகுதியைப் படியுங்கள் கற்பனையான பகுதியை நீங்கள் இங்கிருந்து படிக்கலாம் குறிப்பிட்ட விஷயம் மற்றும் அந்த மதிப்பு 1 j 2 ஆக வெளிவருகிறது எனவே இப்போது r 1 வட்டத்தில் z1 இலிருந்து ஒரு கதிரியக்க எதிர் புள்ளியில் y1 ஐக் கண்டறியவும் எனவே இப்போது இந்த கட்டத்தில் நாங்கள் y என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் எனவே y ஐ அறியும்போது இது 1 j 2 இப்போது நான் j 2 ஐச் சேர்த்தால் என்ன என்று சிந்தியுங்கள் பின்னர் மதிப்பு இருக்கும் நான் j 2 ஐச் சேர்த்தால் மொத்த y 1 க்கு சமமாகிவிடும் எனவே இங்கிருந்து நீங்கள் நகருங்கள் இந்த குறிப்பிட்ட நிலையான r வட்டத்தில் அல்லது இங்கே அது r 1 எனவே மீண்டும் நீங்கள் எதையும் சேர்க்கவில்லை மின்தடை மதிப்பு நீங்கள் வெறுமனே இங்கு நகர்த்தப்பட்டு r 1 வட்டத்துடன் z0 1 ஐ அடையலாம் புள்ளி எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட புள்ளியை அடைந்துவிட்டீர்கள் இந்த கட்டத்தில் இப்போது உள்ளீட்டு மின்மறுப்பு என்றால் என்ன 1 க்கு சமம் இங்கே பிரதிபலிப்பு குணகம் என்ன 0 க்கு சமம் VSWR என்றால் என்ன சமம் 1 எனவே நாங்கள் என்ன செய்தோம் இங்கிருந்து மீண்டும் படிப்படியாக செல்லலாம் இங்கே நாம் சுட்டிக்காட்ட செல்ல வேண்டும் பிரதிபலிப்பை எடுத்தோம் பின்னர் நாங்கள் இதை நகர்த்தினோம் எனவே இப்போது இவை எவ்வாறு நடக்கும் என்று பார்ப்போம் இப்போது முதலில் நாம் இங்கே செய்யப் போவது நாம் தான் நாம் கணக்கிட வேண்டிய ஒரு மொத்த உறுப்பு மதிப்புகளை அடிப்படையில் சேர்க்கிறோம் எனவே நாங்கள் என்ன செய்தோம் 0 2 இலிருந்து 0 4 க்குச் சென்றோம் அதாவது இந்த இரண்டின் வித்தியாசம் என்ன வித்தியாசம் j 0 எனவே இந்த கட்டத்தில் நாம் j 0 2 ஐ சேர்க்க வேண்டும் இவை மின்மறுப்பு மதிப்புகள் எனவே நீங்கள் விரும்பினால் மின்மறுப்பில் ஏதாவது சேர்க்கவும் பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தொடரில் உறுப்பைச் சேர்க்கிறீர்கள் எனவே மற்றும் இது ஒரு பிளஸ் மதிப்பு அதாவது இங்கிருந்து அடைய நீங்கள் தொடரில் தூண்டலைச் சேர்க்க வேண்டும் இங்கே சரி எனவே படி 1 பின்னர் இங்கிருந்து நாம் ஒரு பிரதிபலிப்பை எடுத்துக்கொள்கிறோம் பிரதிபலிப்பையும் இதுவையும் பார்த்தோம் நாங்கள் 1 j 2 ஆகக் கண்டோம் இங்கிருந்து j 2 ஐ சேர்க்க வேண்டும் எனவே இப்போது நினைவில் கொள்ளுங்கள் இது y Y இல் நாம் j 2 ஐ சேர்க்க வேண்டும் எனவே y இல் பிளஸ் என்றால் என்ன என்பது கொள்ளளவு ஏனெனில் y jωC எனவே நாங்கள் இணையாக ஒரு கொள்ளளவைச் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் y இல் சேர்க்க விரும்பும் எதையும் y இல் நாம் செய்ய வேண்டும் உறுப்புகளை ஷண்டில் வைக்கவும் பின்னர் அவை சேர்க்கப்படும் எனவே இப்போது அடுத்த கட்டத்தை இப்போது பார்ப்போம் எனவே அடுத்த கட்டம் முழுமையான மதிப்புகளுக்கு மாற்றுவதாகும் எனவே j 0 2 ஆக இருந்த முதல் விஷயம் ஆனால் அது மதிப்பை இயல்பாக்குவது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த மதிப்பை 50 ஆகப் பெருக்க வேண்டும் இதனால் அது இப்போது இயல்பற்ற மதிப்பாக மாறும் இது jωL க்கு சமம் எனவே இது j 10 Ω என்றும் y y jωC j 2 என்றும் கணக்கிடலாம் y இல் நாம் 50 உடன் வகுக்க வேண்டும் மின்மறுப்பில் நினைவில் கொள்ளுங்கள் நாம் 50 உடன் பெருக்க வேண்டும் y இல் நாம் 50 ஆல் வகுக்க வேண்டும் மீண்டும் இந்த 50 எங்கள் Z0 50 ஆக இருந்ததால் மட்டுமே எங்கள் Z0 100 என்று நினைத்திருந்தால் இவை 100 ஆக இருந்திருக்கும் எனவே இங்கிருந்து நாம் கணக்கிடலாம் இந்த மதிப்பு இங்கே 0 04 க்கு மேல் அலகு is இங்கே அலகு mho ஆகும் இப்போது இப்போது வரை அதிர்வெண் உள்ளது படத்திற்கு வரவில்லை எனவே இப்போது விரும்பிய அதிர்வெண்ணின் மதிப்பை மாற்றலாம் எனவே வரை இப்போது நீங்கள் 1 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 10 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது செய்தாலும் இந்த வடிவமைப்பு செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் 100 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 1 ஜிகாஹெர்ட்ஸ் 10 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது அதற்கு அப்பால் இதைச் செய்ய முயற்சிக்காதீர்கள் ஏனெனில் 10 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது அதற்கு மேல் எனவே இந்த மொத்த உறுப்பு மதிப்புகள் மிகச் சிறியவை எனவே 2 ஜிகாஹெர்ட்ஸில் கூட பார்ப்போம் இந்த மதிப்புகள் என்ன சரி எனவே இப்போது அதிர்வெண்ணை 2 ஜிகாஹெர்ட்ஸ் என்று வைக்கிறோம் எனவே ω 2πf சரி எனவே இங்கே f 2 GHz ஐ வைக்க வேண்டாம் இது சரியானதல்ல ω 2 πf எனவே 2 π × 2 GHz 109 ஆக இருக்கும் நீங்கள் அந்த மதிப்பை மாற்றி பின்னர் L இன் மதிப்பை இங்கிருந்து C இங்கிருந்து கணக்கிடுங்கள் அது 0 8 nH மற்றும் C 3 2 pF ஆக வெளிவருகிறது இவை மிகச் சிறிய மதிப்புகள் என்பதை நீங்கள் காணலாம் குறைந்த அதிர்வெண்களில் தூண்டல் மற்றும் மின்தேக்கியின் நீங்கள் அநேகமாக a இன் தூண்டிகளைப் பயன்படுத்தப் பழகிவிட்டீர்கள் μH அல்லது mH மற்றும் கொள்ளளவு கூட நீங்கள் அநேகமாக μF அல்லது nF ஐப் பயன்படுத்தப் பழகிவிட்டீர்கள் ஆனால் இங்கே தூண்டல் மற்றும் மின்தேக்கி மதிப்புகள் மிகவும் சிறியவை இப்போது உங்களுக்குச் சொல்ல உங்கள் அதிர்வெண் 2 GHz க்கு பதிலாக இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் அது 0 2 GHz ஆக இருந்தால் அதாவது 200 MHz பின்னர் இந்த மதிப்பு 8 nH ஆக மாறும் இது 32 pF ஆக மாறும் இப்போது முயற்சி செய்யலாம் வடிவமைப்பை முடிக்கவும் எனவே இங்கிருந்து நாம் தொடரில் ஏதாவது சேர்த்துள்ளோம் அதுதான் மின்மறுப்பு எனவே மின்மறுப்பு கூட்டல் தொடராக இருக்கும் எனவே இங்கே சுமை மின்மறுப்பு உள்ளது நாங்கள் சேர்த்துள்ளோம் தூண்டல் கொண்ட தொடரில் ஒன்று எனவே அது 0 8 nH இன் தூண்டல் மதிப்பாக இருக்கும் பின்னர் இங்கிருந்து நாங்கள் பிரதிபலிப்பை எடுத்தோம் y இல் நாம் ஏதாவது சேர்க்கிறோம் எனவே நினைவில் கொள்ளுங்கள் y இல் நாம் சேர்க்க விரும்பும் போதெல்லாம் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கிருந்து நாங்கள் ஷண்டில் சேர்த்துள்ளோம் j 2 ஐ நாம் சேர்க்க வேண்டியது என்னவென்றால் அது நம்மிடம் உள்ள கொள்ளளவுக்கு capacitance சமம் இங்கே கணக்கிடப்படுகிறது அதாவது 3 எனவே இப்போது 10 j 10 Ω 50 Ω க்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இப்போது மாணவர்கள் என்னிடம் பல முறை கேட்கும் மற்றொரு கருத்து இது இது பெருக்கி இங்கே எனவே பெருக்கி இப்போது 50 Ω மின்மறுப்பைக் காண்கிறது இது 50 Ω ஆகும் எனவே அதிகபட்ச சக்தி max power இடமாற்றம் இங்கிருந்து இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நடைபெறுகிறது ஆனால் சுமை மின்மறுப்பு 10 j 10 Ω ஆகும் எனவே அதிகபட்ச மின் பரிமாற்றம் max power transfer இங்கு எவ்வாறு கிடைக்கிறது இதை நீங்கள் உண்மையில் சிந்திக்க வேண்டும் கருத்து பார்வை எனவே இந்த கட்டத்தில் இருந்து அதிகபட்ச சக்தி max power பெருக்கி அல்லது வேறு ஏதேனும் இருந்து மாற்றப்பட்டது சாதனம் எனவே இங்கிருந்து அதிகபட்ச சக்தி மாற்றப்பட்டது எனவே மின் இழப்பு என்னவாக இருக்கும் இது இவை சிறந்த கூறுகள் என்று நாம் கருதினால் எந்த சக்தியும் இருக்காது இங்கே ஒரு சக்தி சிதறல் இருக்காது ஆனால் அதிகபட்ச மின் பரிமாற்றம் max power transfer உள்ளது நடந்தது எனவே இங்கிருந்து அனைத்து சக்தியும் இல்லாத இந்த குறிப்பிட்ட சுமை மின்மறுப்புக்கு செல்லும் 50 Ω இருப்பினும் இந்த பொருந்தும் நுட்பத்தின் காரணமாக நாங்கள் இடமாற்றம் செய்கிறோம் நிச்சயமாக நான் குறிப்பிட்டபடி முந்தைய தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகள் சிறந்ததாக இருக்கப்போவதில்லை ஆனால் இவை என்று நான் குறிப்பிட்டேன் தூண்டிகள் மற்றும் மின்தேக்கிகள் பொதுவாக குறைந்த இழப்புகளைக் கொண்டுள்ளன அல்லது குறைந்தபட்சம் தூண்டல் மற்றும் மின்தேக்கியைத் தேர்வுசெய்க அவை குறைந்த இழப்பு மதிப்புகளைக் கொண்டுள்ளன எனவே இந்த பொருந்தும் சுற்றுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது மற்றும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் உண்மையில் இங்கிருந்து சுமை மின்மறுப்பைக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் விஷயம் இங்கிருந்து நேரடியாக இங்கே இல்லை ஆனால் நீங்கள் இங்கிருந்து ஜிக்ஜாக் பாதையைப் பயன்படுத்தினீர்கள் பின்னர் இங்கே பின்னர் இங்கே வரும் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் எங்கள் என்று உங்களுக்குத் தெரியும் நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு விஷயம் என்னவென்றால் மேலே செல்வதற்கு பதிலாக நாம் நகர்த்துவோம் கீழ்நோக்கி எனவே என்ன நடக்கும் எனவே நீங்கள் இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் அணுகுமுறைகள் சரியானவை வேறுபாடுகள் என்ன என்னவென்று பின்னர் உங்களுக்குச் சொல்வோம் பிளஸ்கள் மற்றும் கழித்தல் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தோம் எனவே மீண்டும் அதே விஷயம் அமைந்துள்ளது 0 2 j 0 2 எனவே இது அமைந்திருக்கும் புள்ளி எனவே இங்கிருந்து மேலே செல்வதற்கு பதிலாக நாங்கள் கீழே போகிறது இந்த கிராம் 1 வட்டத்திற்கு சமமாக வெட்டும் ஒரு இடத்தில் நிறுத்துகிறோம் இப்போது அதற்கு பதிலாக a z1 எழுதுகிறேன் நான் வித்தியாசமாக இருக்க z2 ஐ எழுதியுள்ளேன் மதிப்பைப் படியுங்கள் உண்மையான பகுதி சரியாக இருக்க வேண்டும் இங்கே இருந்த உண்மையான மதிப்பு 0 கற்பனையான பகுதி இப்போது நீங்கள் இதைக் காணலாம் j 0 எனவே நாங்கள் தொடரில் ஏதாவது சேர்க்கிறோம் வேறுபாடு இப்போது j 0 6 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இது 0 2 ஆக இருந்ததால் நாம் ஒரு 0 4 ஐ அடைய வேண்டும் அதனால் நாம் செய்ய வேண்டியது 0 6 மற்றும் j 0 6 ஒரு மின்தேக்கியைப் பயன்படுத்தி உணர முடியும் ஏன் ஏனெனில் −z −jωC இது இயல்பாக்கப்பட்ட மதிப்பு நீங்கள் 50 உடன் பெருக்கினீர்கள் ஏனெனில் இது மின்மறுப்பு மதிப்பு எனவே இங்கிருந்து நாம் அவற்றின் கொள்ளளவு மதிப்பைக் கணக்கிடலாம் பின்னர் இங்கிருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் செல்லுங்கள் மையப் புள்ளி வழியாக இங்கு செல்லுங்கள் y2 இன் உண்மையான மதிப்பு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் 1 இல்லையெனில் நீங்கள் தவறு செய்திருந்தால் அதனுடன் தொடர்புடைய மதிப்பைப் படித்தால் அது இருக்க வேண்டும் கற்பனை மதிப்பு எனவே கற்பனை மதிப்பு j 2 என்பதை இங்கே காணலாம் இப்போது நாம் அடைய வேண்டும் இங்கே மைய புள்ளி எனவே j 2 நாம் சேர்த்தால் j 2 பின்னர் உண்மையான மதிப்பு என்னவாக இருக்கும் அது 1 ஆக இருக்கும் எனவே நாம் சேர்க்க வேண்டும் a j 2 இப்போது y இல் தூண்டலைக் குறிக்கிறது எனவே y −jω L −2 மற்றும் y ஐ 50 ஆல் வகுக்கிறோம் எனவே இது இதனுடன் தொடர்புடைய மதிப்பு இங்கே எனவே f 2 GHz வேகத்தில் மீண்டும் நீங்கள் இப்போது வரை பார்க்க முடியும் அதிர்வெண் படத்திற்கு வரவில்லை எனவே f 2 GHz இல் நீங்கள் இப்போது மின்தேக்கியின் மதிப்பு தூண்டியின் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே இப்போது மீண்டும் நாங்கள் என்ன செய்தோம் எனவே இங்கிருந்து நாங்கள் இதற்குச் சென்றோம் தொடரில் ஒரு கொள்ளளவைச் சேர்த்தோம் ஒரு பிரதிபலிப்பு எடுத்தது இப்போது அது y எனவே y இல் நாம் ஏதாவது சேர்க்க வேண்டும் அதனால் இது இப்போது தீர்வு சரி எனவே இப்போது கேள்வி முதல் தீர்வுக்கும் இந்த தீர்வுக்கும் இடையில் உள்ளது எது சிறந்தது எனவே இந்த இரண்டின் ஒப்பீட்டைப் பார்ப்போம் எனவே இங்கே ஒரு வடிவமைப்பு நாம் ஒரு தூண்டியைச் சேர்த்துள்ளோம் பின்னர் ஒரு மின்தேக்கியைச் சேர்த்துள்ளோம் ஷண்டில் இங்கே மின்தேக்கி தொடரில் சேர்க்கப்பட்டது இண்டக்டரின் புறம் இணைக்கப்பட்டது இப்போது இது உண்மையில் குறைந்த பாஸ் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் நாங்கள் குறைந்த பாஸை மறைக்கப் போகிறோம் வடிகட்டி உயர் பாஸ் வடிப்பான் பின்னர் ஆனால் விரைவாகச் சரிபார்க்க நீங்கள் மிக விரைவாக சரிபார்க்கவும் முடியும் குறைந்த பாஸுக்கு பொதுவாக குறைந்த பாஸ் வடிவமைப்பு என்றால் என்ன குறைந்த அளவைக் கடந்து செல்லும் வடிவமைப்பு அதிர்வெண் மற்றும் அதிக அதிர்வெண்ணைத் தடுக்கிறது உயர் பாஸ் வடிவமைப்பு என்றால் என்ன இது உயர்வாக செல்கிறது அதிர்வெண்கள் மற்றும் குறைந்த அதிர்வெண்ணைத் தடுக்கிறது எனவே என்ன நடக்கிறது என்பதை விரைவாக இங்கே சரிபார்க்கலாம் குறைந்த அதிர்வெண் எனவே நீங்கள் குறைந்த அதிர்வெண்ணை ω 0 அல்லது DC ஆக எடுத்துக் கொள்ளலாம் எனவே DC தூண்டியில் ஒரு குறுகிய சுற்று செயல்படும் எனவே நாம் இங்கே கொடுக்கும் அனைத்தும் இங்கே வருகிறது DC இல் கொள்ளளவு திறந்த சுற்று இருக்கும் எனவே எதுவும் இங்கு செல்லாது எல்லாம் இங்கே சரியாக வரும் ஆனால் முடிவில்லாமல் என்ன நடக்கும் இது ஒரு குறுகிய சுற்றுகளாக செயல்படும் இது சக்தி செல்ல முயற்சிக்கும் இங்கே மற்றும் இந்த தூண்டியின் வழியாக செல்லும் எதுவும் திறந்த சுற்றுகளாக செயல்படும் என்பதால் தூண்டினால் பெருக்கப்படும் முடிவிலி திறந்த சுற்றுகளாக செயல்படும் எனவே எதுவும் இங்கு செல்லாது அதாவது இது குறைந்த பாஸ் வடிவமைப்பு எப்படி உயர் பாஸைப் பார்ப்போம் உயர் பாஸில் மீண்டும் இரண்டு தீவிரத்தில் சோதிக்கவும் அதிர்வெண்கள் DC இது ω 0 ஆகும் எனவே ω 0 இல் இது ஒரு திறந்த சுற்றுகளாக செயல்படும் எனவே எதுவும் அங்கு செல்லாது ɷ 0 இல் இது செயல்படும் குறைந்த மின்னழுத்தம் எனவே பெரும்பாலான சக்தி இங்கே மற்றும் ɷ ∞ இல் செல்லும் இந்த குறிப்பிட்ட விஷயம் z jωL என்பதால் திறந்த சுற்றுகளாக செயல்படும் எனவே ω ∞ என்றால் இது திறந்த சுற்று மற்றும் இதுவாக இருக்கும் குறிப்பிட்ட விஷயம் z 1 jωC எனவே இது ஒரு குறுகிய சுற்றுகளாக செயல்படும் எனவே உயர் பாஸில் எல்லாம் இருக்கும் வழியாக செல்லுங்கள் மூலம் இந்த குறைந்த பாஸ் வடிவமைப்பு ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்றும் உயர் பாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது வேறுபாடு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது பொதுவாக குறைந்த பாஸ் வடிவமைப்புகள் விரும்பப்படுகின்றன ஏனெனில் உயர் பாஸ் பொருந்தும் பிணையம் அதிகம் சத்தம் ஏனெனில் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு வேறுபாட்டாளராக செயல்படுகின்றன மேலும் அந்த வேறுபாடுகள் நமக்குத் தெரியும் எப்போதும் சத்தத்தைச் சேர்க்கும் அதே வேளையில் ஒருங்கிணைப்பாளர்கள் எப்போதும் சத்தத்தை மென்மையாக்குகிறார்கள் அதனால் பொதுவாக உயர் பாஸ் வடிவமைப்போடு ஒப்பிடும்போது குறைந்த பாஸ் வடிவமைப்பு விரும்பத்தக்கது இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் இந்த விஷயம் விரைவாகவும் இந்த உதாரணம் அறிமுகப்படுத்த இருப்பதாக இங்கே ZL 100 j 30 Ω க்கு சமம் அது 50 Ω உடன் பொருந்த வேண்டும் எனவே முதல் படி என்ன நீங்கள் ZL ஐ இயல்பாக்குகிறீர்கள் எனவே zL இப்போது 10050 2 j 0 6 மற்றும் z0 1 ஆக நீ என்ன செய்கிறாய் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்மித் விளக்கப்படத்தில் காணலாம் எனவே zL நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது இப்போது வேறுபட்டது இந்த குறிப்பிட்டதை நீங்கள் நகர்த்த முடியாது வட்டம் ஏனெனில் இது ஒருபோதும் இந்த குறிப்பிட்ட வட்டத்தை இங்கு வெட்டாது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கிருந்து நீங்கள் பிரதிபலிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து எழுதுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இது zL பிரதிபலிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இதை y1 என எழுதுகிறீர்கள் எனவே இது zL இது yL ஆக மாறும் எனவே படிக்கவும் மதிப்பு எனவே மதிப்பை இங்கே படிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் நகர்ந்தால் நிலையான நடத்தை வட்டம் மற்றும் இங்கே குறிப்பிட்ட விஷயம் இந்த குறிப்பிட்ட இடத்தில் கடக்கும் இது இங்கே எங்கே என்று புள்ளி எனவே நீங்கள் இதைப் படித்த இந்த மதிப்பு இப்போது j 0 5 ஆகும் எனவே இதன் பொருள் இங்கிருந்து இங்கிருந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட மதிப்பை நகர்த்த மற்றும் சேர்க்கப் போகிறீர்கள் அதனால் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று 0 எனவே இப்போது இங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பிரதிபலிப்பு எனவே இது இப்போது y1 ஆக இருந்தது இதை நீங்கள் z1 என்று எழுதுகிறீர்கள் எனவே இந்த கட்டத்தில் இந்த மதிப்பை இங்கே சேர்க்கிறீர்கள் இது j 1 1 மற்றும் நீங்கள் மைய புள்ளியை அடைவீர்கள் உண்மையில் இதை நான் பல முறை புல்ஸ் கண் bull's eye என்று அழைக்கிறேன் எனவே இப்போது தீர்வைப் பார்ப்போம் எனவே இங்கிருந்து நாங்கள் y க்குச் சென்றோம் y இல் நாங்கள் சேர்த்துள்ளோம் எனவே நீங்கள் எதையாவது சேர்க்கிறீர்கள் என்றால் y இல் அது குண்டாக இருக்க வேண்டும் பின்னர் இங்கிருந்து நீங்கள் z க்குச் சென்றோம் நாம் z இல் ஏதாவது சேர்க்க வேண்டும் எனவே அது தொடரில் இருக்கும் எனவே இதுதான் வடிவமைப்பு இது தொடரில் சரி எனவே தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பாருங்கள் அடுத்த சொற்பொழிவில் நான் இந்த குறிப்பிட்ட வழியாக செல்வேன் இன்னும் ஒரு முறை வடிவமைக்கவும் ஆனால் அதுவரை இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் பெருக்கி வடிவமைப்பில் பெரும்பாலானவற்றில் மின்மறுப்பு பொருத்தம் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க அல்லது பெரும்பாலான கணினி வடிவமைப்பில் சரி எனவே மின்மறுப்பு பொருத்தத்தை நீங்கள் புறக்கணிக்க முடியாது உண்மையில் அடுத்த சொற்பொழிவு நான் வேறுபட்ட மின்மறுப்பு பொருந்தும் நுட்பத்தைப் பற்றி பேசுவேன் எனவே அதுவரை தயவுசெய்து அதைப் படித்து தன்னிச்சையான சுமை மின்மறுப்புடன் சில பயிற்சிகளைச் செய்து நீங்கள் இறுதி வடிவமைப்பு செய்ய முடியுமா என்று பாருங்கள் மிக்க நன்றி பை